பார்ட்டிகிளின் இயக்கச் சமன்பாட்டை டிரைவ் செய்யும் எடுத்துக்காட்டு ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் போன வகுப்பில் மெக்கானிக்ஸில் வெக்டார் கால்குலஸ் ன் சில பயன்பாடுகளை பார்த்தோம் மற்றும் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் நியூட்டனின் இரண்டாம் விதி போன்றவற்றின் ஃபார்முலா மற்றும் சமன்பாடுகளை டிரைவ் செய்து பார்த்தோம் P என்பது செலுத்தப்பட்ட விசை மற்றும் m என்பது பார்ட்டிகிள் மாஸ் a என்பது அதன் ஆக்ஸலரேஷன் எனக் கொண்டால் P ஐ m x ஆக்ஸலரேஷன் என எழுத முடியும் என பார்த்தோம் இன்று ஃபிசிக்ஸ் விதிகளுக்கு உட்பட்டு நகர்கின்ற பார்ட்டிகிள்களின் இயக்க சமன்பாடுகளை எழுதுவதில் வெக்டார் கால்குலஸ் எவ்வளவு உபயோகமானது என்றும் பார்க்கலாம் போன வகுப்பில் இயக்கம் பற்றிய நியூட்டனின் இரண்டாம் விதி என்ற இந்த Pma ஃபார்முலாவை அடைந்தோம் சில நேரங்களில் இது பார்ட்டிகிளின் இயக்கச் சமன்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது முதல் உதாரணத்தை பார்ப்போம் உதாரணம் 1 மோஷன் அன்டர் க்ராவிட்டி இது எதை குறிக்கிறது நீங்கள் ஒரு பொருளை எறியும் போது முதலில் கிட்டத்தட்ட நேர்கோட்டில் பயணிக்க ஆரம்பித்தாலும் சிறிது நேரத்தில் அந்த பாதை பாராபோலா வடிவத்தை அடைகிறது இதற்கு முக்கிய காரணம் நிலத்தின் ஈர்ப்பு விசையே ஆகும் அந்த ஈர்ப்பு விசையானது காற்றில் பயணிக்கின்ற அந்த பொருளின் மீது செயல்பட்டு அதை கீழ்நோக்கி இழுக்கிறது எந்த மாதிரி விசை கொடுக்கிறோம் அதாவது அருகிலேயே எறிய போகிறோமா தூரமாக எறிய போகிறோமா என்பது முக்கியமில்லை அது எப்படி இருந்தாலும் பாராபோலா வடிவத்தையே அடைகிறது அந்த பாராபோலா படிவத்தை டிரைவ் செய்ய முயற்சிப்போம் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் ஒரு நகரும் பார்ட்டிகிளை எடுத்துக்கொள்வோம் இதன் மாஸ் m என்றும் ஆக்ஸலரேஷன் a என்றும் கிராவிட்டி தவிர வேறு எந்த விசையும் அதன்மீது செயல்படவில்லை என்றும் வைத்துக்கொண்டால் நேற்று நாம் பார்த்த இயக்கச் சமன்பாடு Pma என்பதில் விசையானது md2rdt2−mgkஎன எடுத்துக்கொள்ள முடியும் இங்கு k வெக்டார் என்பது மேல்நோக்கிய செங்குத்தான யூனிட் வெக்டார் ஆகும் இப்போது இரண்டு பக்கமும் m ஐ நீக்கினால் d2rdt2−gk என கிடைக்கிறது பின்னர் இரண்டு பக்கமும் இண்டக்ரேட் செய்து என drdtV−gtkb அடையலாம் அதை மீண்டும் இண்டக்ரேட் செய்து r−gt22kbtc என அடையலாம் இவற்றை நான் சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமன்பாடு 3 என எடுத்துக் கொள்கிறேன் இவ்வாறு இரண்டு பக்கமும் இண்டக்ரேட் செய்யும்போது உங்களுக்கு ஆர்டினரி டிஃபரண்ஷியல் ஈக்வேஷன்கள் போன்றவையெல்லாம் தெரியும் என நான் எடுத்துக் கொள்கிறேன் எனவே முதலில் இண்டக்ரேட் செய்யும்போது கான்ஸ்டன்ட் வெக்டார் b எனக்கு கிடைக்கிறது மீண்டும் இண்டக்ரேட் செய்யும்போது கான்ஸ்டன்ட் வெக்டார் c கிடைக்கிறது இப்போது இந்த bமற்றும் c வெக்டார்களின் மதிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் நேரம் என இருக்கும்போது வெலாசிட்டி என்பது தொடக்க வெலாசிட்டி மதிப்பை அடைகிறது அந்த நேரத்தில் உள்ள தொடக்க வெலாசிட்டி மதிப்பை Vu என எடுத்துக் கொள்வோம் எனவே தொடக்க வெலாசிட்டி இப்போது சமன்பாடு 2 ல் இருந்து என்ன கிடைக்கிறது இடது பக்கம் ஆகிறது வலது பக்கம் முதல் டெர்ம் 0 ஆகிறது இரண்டாவது டெர்ம் b எனவே ubஎன கிடைக்கிறது இப்போது சமன்பாடு 3ல் க்கு நாம் அந்த மதிப்பை எடுத்துக்கொள்கிறோம் மீண்டும் எனும்போது இடது பக்கம் மதிப்பு 0 ஆகிறது ஏனெனில் என இருக்கும்போது பார்ட்டிகிள் நகர்வதில்லை எனவே பொசிஷன் வெக்டார் மதிப்பு 0 என எடுத்துக் கொள்கிறோம் அதனால் மற்றும் வலது பக்கம் முதலாவது இரண்டாவது டெர்ம் 0 ஆகிறது எனவே மதிப்பும் ஆவதை காணலாம் அதனால் சமன்பாடு 2 மன்னிக்கவும் சமன்பாடு 3 ல் இருந்து r−12gt2kut என கிடைக்கிறது இதுவே நமக்குத் தேவையான இயக்கச் சமன்பாடு ஆகும் இதுவே P என்ற புள்ளி எவ்வாறு நகர்கிறது என்ற நகரும் பாதையை கொடுக்கிறது எனவே ஆனது பிளேனில் நகரும் பாதையை மற்றும் ஆரிஜின் கொண்டு தீர்மானிக்கலாம் எனவே மற்றும் ஆர்ஜின் மூலம் ன் நகரும் பாதையை கண்டுபிடிக்கலாம் இதுவே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட்டிகிள் P நகரும் பாதையின் கர்வ் ஐ குறிக்கும் சமன்பாடு ஆகும் இப்போது மற்றும் முறையே x அச்சு மற்றும் y அச்சை குறிப்பதாக எடுத்துக் கொண்டு இந்த சமன்பாட்டை சமன்பாடு 4 எனக் கொள்வோம் அதனால் சமன்பாடு 4ல் இவ்வாறு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது x அச்சில் இது மற்றும் y அச்சில் 0 என கிடைக்கும் பின்னர் இரண்டு பக்கமும் கெழுக்களை சமப்படுத்தலாம் எனவே மற்றும் y−12gt2 என அடைகிறோம் இந்த இரண்டு சமன்பாடுகள் மூலம் t ஐ எலிமினேட் செய்தால்y−12gu2x2 நகரும் பாதையானது ஒரு பாராபோலா என்பதை இந்த சமன்பாடு காட்டுகிறது இதன் அர்த்தம் ஒரு கல்லையோ அல்லது பொருளையோ தூக்கி எறியும் போது இந்த ஐ x அச்சு ஐ y அச்சு என்று எடுத்துக் கொண்டால் அந்தப் பொருள் நகரும் பாதை ஒரு பாராபோலா வடிவத்தை உருவாக்கும் என்பதாகும் இதுவே நாம் நிறுவ முயன்றது இது வெக்டார் கால்குலஸ் ன் ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஆகும் நாம் எதையும் கடினமாக ஆக்காமல் அந்தப் பொருள் நகரும் பாதையின் சமன்பாட்டை பெறமுடிகிறது இது வெக்டார் கால்குலஸ் ன் மிகச்சிறந்த பயன்பாடுகளில் ஒன்று அடுத்ததாக என் நோட்டில் வேறு எதுவும் நல்ல பயன்பாடு இருக்கிறதா என பார்க்கிறேன் அடுத்ததாக நாம் ஹார்மோனிக் மோஷன் ஐ டிரைவ் செய்யலாம் முதலில் ஹார்மோனிக் மோஷன் க்கு ஒரு சின்ன உதாரணம் தருகிறேன் ஒரு நிலைத்த புள்ளியை நோக்கிய மற்றும் அந்தப் புள்ளியிலிருந்து உள்ள தூரத்திற்கு நேர்தகவில் மேக்னிட்யூட் கொண்ட விசையால் நகர்கின்ற ஒரு பார்ட்டிகிள் ன் இயக்க சமன்பாடே ஹார்மோனிக் மோஷன் என்பதாகும் முதலில் ஒரு க்ளோஸ்டு கர்வ் ஐ எடுக்கலாம் இங்கு ஒரு நீள்வட்டத்தை எடுக்கிறேன் இது ஆர்ஜின் புள்ளி இது நகர்கின்ற P புள்ளி இது x அச்சு இது y அச்சு x அச்சில் மேக்னிட்யூட் | | y அச்சில் மேக்னிட்யூட் || மேலும் μxபொசிஷன் வெக்டார் எனவே இந்த நிலைத்த புள்ளியை நோக்கிய மற்றும் அந்தப் புள்ளியிலிருந்து உள்ள தூரத்திற்கு நேர்தகவில் மேக்னிட்யூட் கொண்ட விசையால் நகர்கின்ற பார்ட்டிகிள் ன் இயக்க சமன்பாடு d2rdt2−r0ஆகும் இந்த r ஆனது அந்த நிலைத்த புள்ளி O ஐ நோக்கிய விசையின் காரணத்தால்OP ஐ மாற்றிPO என எழுதுகிறோம் அதாவது −OP இவ்வாறு திசையை மாற்றுவதால் மைனஸ் குறி எடுக்கிறோம் அதனால் −rஎன கிடைக்கிறது இங்கு இந்த என்பது ஒரு கான்ஸ்டன்ட் ஆகும் இந்த சமன்பாட்டை சால்வ் செய்யும்போது நமக்கு ஜெனரல் சொல்யூஷன் கிடைக்கிறது அப்படி சால்வ் செய்து கிடைக்கும் ஜெனரல் சொல்யூஷன் racostbsintஎன இருக்கும் இதை அந்த சமன்பாட்டில் சப்ஸ்டிட்யூட் செய்தால் சமன்பாடு சரியாக இருப்பதை பார்க்கலாம் இந்த ஜெனரல் சொல்யூஷனில் aமற்றும் b ஆகியவை ஆர்பிட்டரி வெக்டார்கள் ஆகும் இந்த சமன்பாடு ஆர்டினரி டிஃபரண்ஷியல் ஈக்வேஷன்சஸ் ல் நாம் படித்தd2ydx2μy0 போன்ற ஒன்றாகும் இந்த சமன்பாட்டை சால்வ் செய்யும்போது நமக்கு yacosxbsinxஎன கிடைக்கிறது இதில் rxiyj என எடுத்துக்கொண்டு iமற்றும் j களின் கெழுக்களை சமப்படுத்துகிறோம் பின் தனித்தனியே அவற்றை சால்வ் செய்து கூட்டும்போதுr கிடைக்கிறது இதில் முதல் வெக்டார் a1 a2 மற்றும் இரண்டாவது வெக்டார் b1 b2 என எடுத்துக்கொண்டு ஜெனரல் சொல்யூஷன் ஐ அடைகிறோம் இது கஷ்டமானது இல்லை ஆனால் கொஞ்சம் நீளமானது கண்டிப்பாக உங்களால் இதை செய்ய முடியுமென்று உறுதியாக என்னால் சொல்ல முடியும் இவை ஆர்பிட்டரி வெக்டார்கள் இதை டிஃபரண்ஷியேட் செய்யும் போது drdtV−asintbcost என அடைகிறோம் இவையே தேவையான பார்முலாக்கள் இப்போது இதில் நேரம் t0 எனும்போதுra மற்றும் Vbஎன்று கிடைக்கிறது ஏனெனில் sin 0 0 மற்றும் cos 0 1 ஆகும் அதனால்தான் Vb எனவே தொடக்க நிலையில் பொசிஷனும் வெலாசிட்டியும் கிடைத்தால்a மற்றும்b களின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் a மற்றும்b வெக்டார்களின் திசையை முறையே x அச்சு மற்றும் y அச்சு என எடுத்துக்கொண்டு கெழுக்களை சமப்படுத்தும் போது நமக்கு xacostமற்றும் y|b| sint என கிடைக்கிறது இவற்றை மாற்றி x2a2y2b21என எழுதலாம் இங்கு aaமற்றும் b|b|ஆகவே முதலில் a மற்றும் b வெக்டார்களை நமது ரெபரென்ஸ் வெக்டார்களாக எடுத்துக் கொள்கிறோம் எனவே அந்த பார்ட்டிகிள் ஆரிஜின் ஐ நோக்கிய விசையின் காரணமாக நகரும் பாதை ஒரு நீள்வட்டம் ஆகும் இதுவே அந்த பார்ட்டிகிள் நகரும் பாதை இது ஒருவகையில் வானவெளியில் கோள்களின் இயக்கத்திற்கு சம்பந்தப்பட்டது இதன் காரணமாகத்தான் கோள்கள் நகரும் போது சூரியனுக்கும் அவற்றுக்கும் இடைப்பட்ட சூரியனை நோக்கிய ஈர்ப்பு விசை காரணமாக நீள்வட்டப்பாதையில் நகர்கின்றன மேலும் a மற்றும் b ஆகியவை செமி மேஜர் ஆக்சிஸ் மற்றும் செமி மைனர் ஆக்சிஸ் நீளங்களாகும் இது நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன ஆனால் அவை எல்லாம் பார்த்தால் மற்றவற்றை பார்ப்பதற்கு நேரம் இருக்காது எனவே அடுத்து ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் அதனால் ஒரு கர்வ் ன் ஆப்டிமா கண்டுபிடிக்க உதவும் சமன்பாட்டை டிரைவ் செய்வதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அதற்குரிய ஃபார்முலா டிரைவ் செய்ய வேண்டும் மூன்றாவது பிராப்ளம் வெலாசிட்டிக்கு நேர்த்தகவில் ரெசிஸ்டன்ஸ் கொண்ட மோசன் அண்டர் கிராவிட்டி பிராப்ளம் ஆகும் முதலில் மோசன் அண்டர் கிராவிட்டி என்பதை என எழுதலாம் md2rdt2−mgk ஆனால் இங்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது அதாவது வெலாசிட்டிக்கு எதிரான ரெசிஸ்டன்ஸ் எனவே அதை சமன்பாட்டில் நீக்க வேண்டும் அதாவது கழிக்கவேண்டும் அந்த நீக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் வெலாசிட்டிக்கு நேர்த்தகவில் உள்ளதால் சமன்பாடு md2rdt2−mgk−mdrdt என்ற வடிவத்தை அடைகிறது இங்குm என்பது மாஸ் மற்றும் μ என்பது கான்ஸ்டன்ட் ஆப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அதாவது தகவு மாறிலி இப்போது இரண்டு பக்கமும் m ஐ நீக்கினால் d2rdt2drdtgk0 கிடைக்கும் இதுவே நமக்கு தேவையான வெக்டார் சமன்பாடு அதாவது வெக்டார்கள் கொண்ட ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் இதிலிருந்து வெக்டார் r மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ஆகவே இந்த சமன்பாடுகளை xyz என எடுத்துக்கொண்டு சால்வ் செய்யும்போது இறுதியாக rமதிப்பு கிடைக்கிறது என்னிடம் அந்த விடை இருக்கிறது அது என்னவென்றால் re−μtueμt−gkteμt-eμt2cஆகும் இங்குcஎன்பது நாம் கண்டுபிடிக்க வேண்டியதாகும் இதுவே நமக்கு தேவையான சமன்பாடு இதில் c என்பது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய கான்ஸ்டன்ட் வெக்டார் ஆகும் இது வெக்டார் கால்குலஸை பயன்படுத்தி ஒரு பார்ட்டிகிள் நகரும் பாதையின் சமன்பாட்டை டிரைவ் செய்யும் மற்றொரு உதாரணமாகும் இதைப்போல் மெக்கானிக்ஸில் வெக்டார் கால்குலஸின் பயன்பாடுகள் கொண்ட பல்வேறு உதாரணங்களை உங்களால் அறிந்துகொள்ள முடியும் உதாரணமாக இன்வெர்ஸ் லா ஆப் அட்ராக்ஷன் இருக்கிறது அதன்மூலம் கோள்களின் இயக்கச் சமன்பாடுகள் எந்த ஒரு ஆர்பிட்டிலும் பார்ட்டிகிளின் வேகம் போன்றவற்றை அறியலாம் இந்த 2 3 உதாரணங்கள் மட்டுமில்லை வெக்டார் கால்குலஸை பயன்படுத்தி இனிஷியல் கண்டிஷன்களுக்கு உட்பட்டு இயங்கும் பார்ட்டிகிள்களின் நகரும் பாதையை கண்டுபிடிப்பது போல் ஆயிரக்கணக்கில் உதாரணங்கள் இருக்கின்றன இந்த சாப்டரை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் தேவையான அளவுக்கு அப்பிளைட் மெக்கானிக்ஸில் வெக்டார் கால்குலஸின் பயன்பாடுகள் கொண்ட பல உதாரணங்களை பார்த்துவிட்டோம் எனவே அடுத்த டாபிக் செல்லலாம் அதாவது வெக்டார் இண்டெக்ரேஷன் லைன் இன்டெக்ரல் வால்யூம் இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல் போன்றவை இன்னும் 6 அல்லது 8 லெக்சர்களே மிச்சம் உள்ளன எனவே உங்கள் அசைன்மெண்ட் ஷீட்டில் சில எடுத்துக்காட்டுகளை சேர்க்க முயற்சிக்கிறேன் மேலும் நீங்களும் பல்வேறு வெக்டார் கால்குலஸ் புத்தகங்களைப் பார்த்து அதிலுள்ள மெக்கானிக்ஸ் சம்பந்தமான பிராப்ளங்களை முயற்சிக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் பல விஷயங்களை அதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள் என என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அது உங்களுக்கு கடினமாக இருக்காது கவனித்ததற்கு நன்றி அடுத்த வகுப்பிற்கு உங்களை எதிர்பார்க்கிறேன்